வணக்கம் உயிர்புள்ளியியல் மற்றும் சோதனைகளின் வடிவமைப்பு குறித்த பாடத்திற்கு வாருங்கள் இன்று நாம் F சோதனை பற்றி அதிகம் பேசுவோம் நேற்று நான் F சோதனை என்றால் என்ன அது எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்று அறிமுகப்படுத்தினேன் எனவே நாம் இந்த F சோதனையில் இன்னும் சில சிக்கல்களை பார்க்கிறோம் எனவே F சோதனை அது என்ன செய்கிறது H0 என்பது இன்மைகருதுகோள் ஆகும் முழுமைத்தொகுதி 1 இன் திட்ட விலக்கம் முழுமைத்தொகுதி 2 இன் திட்ட விலக்கத்திற்குச் சமம் அதாவது எனவே மாற்று கருதுகோளானது திட்ட விலக்கங்கள் சமமாக இல்லை அல்லது முழுமைத்தொகுதி 1 இன் திட்ட விலக்கம் அதிகம் அல்லது திட்ட விளக்கமானது முழுமைத்தொகுதி 2 1 போன்று இருக்கலாம் இங்கே F விகிதம் எனப்படும் ஒன்றை நாம் கணக்கிடுகிறோம் மாதிரி 1 இன் மாறுபாட்டு அளவை மாதிரி 2 இன் மாறுபாட்டு அளவை ஆகியவற்றால் F வழங்கப்படுகிறது F மதிப்பு அட்டவணையில் தெரிவிக்கப்பட்ட மதிப்பாக இருந்தால்பின்னர் நாம் இன்மை கருதுகோளை நிராகரிக்க மாட்டோம் F மதிப்பு அட்டவணையில் தெரிவிக்கப்பட்ட மதிப்பாக இருந்தால் பிறகு நாம் இன்மை கருதுகோளை நாங்கள் நிராகரிக்கிறோம் மற்றும் மாற்று கருதுகோளை ஏற்றுக்கொள்கிறோம் எனவே இங்கே t க்கான அட்டவணையைப் பார்த்தது போல z க்கான அட்டவணையைப் பார்த்தது போல F க்கும் ஒரு அட்டவணை உள்ளது எனவே இங்கே 2 கட்டின்மை கூறுகள் உள்ளது ஏனெனில் பின்னப்பிரிவுக்கு 1 கட்டின்மை கூறு இருக்கும் இது n1 1 ஆகும் n1 பின்னப்பிரிவு மாதிரியின் தரவு புள்ளிகளின் எண்ணிக்கை மற்றும் மொத்தப்பிரிவுக்கு கட்டின்மை கூறுகள் n2 1ஆக இருக்குமேயானால் அங்கு n2 மாதிரி தொகுப்பு 2 க்கான மாதிரிகளின் எண்ணிக்கையாக இருக்கும் F பரவல் பொதுவாக இது போல் தெரிகிறது இதற்கு 0 கிடைத்திருக்கிறது ஆனால் அதிகபட்சம் உறுதிப்படுத்தப்படவில்லை இதற்கு குறைந்தபட்சம் உள்ளது ஆனால் அதிகபட்சம் உறுதிப்படுத்தப்படவில்லை எனவே இது ஒரு சீரற்றஇது இது போன்ற வலப்புற சீரற்ற பரவலாகும் நீங்கள் மாறுபாட்டு அளவைகளை ஒப்பிடுகிறீர்கள் என்றால் மாறுபாட்டின் பகுப்பாய்வு எனப்படும் ஒன்றை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் கர்வ் பீட் அதாவது உடன்தொடர்பு பகுப்பாய்வு செய்கிறீர்கள் என்றால் கர்வ் பீட் எவ்வளவு நல்லவை என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் இதை பொதுவாகப் பயன்படுத்தலாம் பின்னர் இந்த வகை F விகிதத்தைப் பயன்படுத்துகிறோம் அதாவது மாதிரி 1 இன் மாறுபாட்டு அளவை மாதிரி 2 இன் மாறுபாட்டு அளவையால் வகுக்கப்படுகிறது எனவே பொதுவாக கருதுகோள்நான் சொன்னது போல்இன்மை கருதுகோள் என்பது மாறுபாட்டு அளவைகள் உண்மையில் சமம் என்பதே இதுதான் F பரவல் என்பது மற்றும் நான் ஒரு அட்டவணை உள்ளது என்று சொன்னேன்முந்தைய வகுப்பிலும் நான் உங்களுக்குக் காட்டினேன் எனவே பின்னப்பிரிவுக்கு உங்களுக்கு இது போல் இருக்கும் கட்டின்மை கூறுகள் நிரல்வரிசையில் பின்னர் மொத்தப்பிரிவுக்கு நமக்கு நேர்வரிசையில் கட்டின்மை கூறுகள் இருக்கும் எனவே நீங்கள் F மதிப்பைப் பாருங்கள் இது p 0 05 அதாவது 95 நம்பக இடைவெளி இப்போது அப்பால் மற்றும் 10இந்த அட்டவணையில் நமக்கு தொடர்ச்சி உள்ளதுஅதனால் இது இப்படி செல்கிறது20 30 வரை செல்கிறது நீங்கள் பார்ப்பதுபோல் இது மிக உயர்ந்த 161 F மதிப்பைத் தொடங்குகிறது ஆனால் அது தொடர்ந்து குறைந்து கொண்டே செல்கிறது 1 93 வரை குறைகிறது பின்னப்பிரிவு மற்றும் மொத்தப்பிரிவுக்கான கட்டின்மை கூறுகள் மிகவும் அதிகமாக இருந்தால் எனவே பொதுவாக நீங்கள் இங்கே காணக்கூடியது போல மிகப் பெரிய மதிப்பிலிருந்து இது இங்கே கீழே வருகிறது எனவே கட்டின்மை கூறுகளின் பால்பார்க் எண்ணிக்கைக்காக உங்களிடம் பின்னப்பிரிவுக்கு 10 முதல் 12 வரையும் மொத்தப்பிரிவுக்கு 10 முதல் 12 வரையும் இருந்தால் நல்லதுஅதாவதுகிட்டத்தட்ட இங்கே இங்கே பார்க்கவும் நிச்சயமாகநீங்கள் நல்ல ஒப்பீடு செய்ய விரும்பினால் உங்களுக்கு அதிக அளவு கட்டின்மை கூறுகள் இருக்க வேண்டும் ஆனால் ஒரு பால்பார்க் எண்ணிக்கைக்காகமுக்கிய பரவலிலும்6 முதல் 7 அல்லது 8 கட்டின்மை கூறுகள் நியாயமானதே என்று நான் குறிப்பிட்டேன் அதே வழியில் இங்கே நீங்கள் ஒரு F கணக்கீடு செய்கிறீர்கள் என்றால் நான் உண்மையில் விரும்புவதுபின்னப்பிரிவு மற்றும் மொத்தப்பிரிவுக்கு 10 கட்டின்மை கூறுகள் இருப்பது பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் என்பதேஎனவே நாம் இங்கே எங்காவது இருப்போம் இதேபோல் p 0 05 ஐப் போலவே p 0 01 க்கு மற்றொரு F அட்டவணையும் வைத்திருக்கலாம் பின்னப்பிரிவு இங்கே இப்படி செல்கிறது என்பதை நீங்கள் இங்கே காணலாம் மொத்தப்பிரிவு இதுபோன்று செல்கிறது மேலும் மீண்டும் பின்னப்பிரிவின் தொடர்ச்சியானது இதுபோன்று செல்கிறது நான் உங்களுக்குக் காட்டியபடி இது வலப்புற முனை தான் எனவே இது இரண்டிற்கும் வெளியே இருக்கும் பகுதியாக இருக்கும் t அட்டவணை உங்களுக்கு வெளியே உள்ள பகுதியை வழங்குகிறது எனவே அதை மறந்துவிடாதீர்கள் ஒரு எக்செல் செயல்பாடு உள்ளது உண்மையில் இரண்டு எக்செல் செயல்பாடுகள் உள்ளன ஒன்று FDIST எக்செல் செயல்பாடு என்றழைக்கப்படுகிறது மற்றொன்று FINV எக்செல் செயல்பாடு என்றழைக்கப்படுகிறது Insert the slide of FINV from the video FINV எக்செல் செயல்பாட்டில்α என்பது நிகழ்தகவு மதிப்பு என்றால் நான் 95 நம்பிக்கையைப் பற்றி பேசுகிறேன் என்றால்நான் α ஐ 0 05 எனக் கொடுப்பேன் df 1 df 2 இருக்கும்போதுநான் பின்னப்பிரிவு மற்றும் மொத்தப்பிரிவின் கட்டின்மை கூறுகளை ஏற்றதாக தருகிறேன் இது உங்களுக்கு F மதிப்பு என்ன என்பதை சரியாக அந்த அட்டவணை போல் சொல்கிறது எனவே α ஆனது 0 05 அல்லது 0 01 என வழங்கப்பட்டால் df 1 மற்றும் df 2 கொடுக்கப்பட்டால் அட்டவணையைப் போலவே F மதிப்பு என்ன என்பதை இது உங்களுக்குக் கூறுகிறது அதேசமயம் நீங்கள் FDIST ஐப் பார்த்தால் இங்கே இது உங்களுக்கு நிகழ்தகவைத் தருகிறது அதாவதுஇது p மதிப்பை அளிக்கிறது எனவே df 1 என்பது ஒரு கட்டின்மை கூறு df 2 என்பது ஒரு கட்டின்மை கூறு மற்றும் x என்பது நமது கணக்கீட்டிலிருந்து நாம் பெறும் விகிதம் மற்றும் இது நிகழ்தகவைக் கொடுக்கும் எனவே நிகழ்தகவை அறிய நான் ஆர்வமாக இருந்தால்நான் இந்த செயல்பாட்டைப் பயன்படுத்துகிறேன்அதாவதுநான் இங்கே F விகிதத்தை இடுகிறேன் பின்னர் இது உங்களுக்கு நிகழ்தகவைத் தருகிறது மேலும் நிகழ்தகவு 95 அல்லது 99 நம்பிக்கைக்கு முறையே 0 05 க்கும் குறைவானதா அல்லது 0 01 ஐ விடக் குறைவானதா என்பதைக் காணலாம் உதாரணமாக இங்கே இது காட்டப்பட்டுள்ளது எனவே F விகிதம் 15 2 பின்னப்பிரிவின் கட்டின்மை கூறுகள் 6 மொத்தப்பிரிவுக்கு 4 ஆகும் எனவே நிகழ்தகவு 0 01 ஆக வழங்கப்படுகிறது எனவே FINV சரியாக அட்டவணை போன்று நிகழ்தகவு α கொடுக்கப்பட்டால்இது F மதிப்பு 0 01 ஐ உங்களுக்கு வழங்குகிறது இது உங்களுக்கு F விகிதம் 15 2 ஐவழங்குகிறது எனவே இந்த இரண்டு செயல்பாடுகளையும் நாம் பயன்படுத்தலாம் இதேபோல்கிராப்பேட் மென்பொருளுக்கும் நிகழ்தகவைக் கணக்கிடும் வாய்ப்பு உள்ளதுகடைசியாக உங்களுக்குக் காட்டினேன் மற்றொரு வினாவைப் பார்ப்போம்மருத்துவ சோதனைகளின் போதுஉங்களுக்குத் தெரிந்தபடி மனித ஆர்வலர்கள் மீது மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றனஇது ஒரு பன்முக மையமாக இருக்கலாம்வெவ்வேறு இடங்களுடன்வெவ்வேறு ஆய்வகங்கள்வெவ்வேறு கண்டங்களுக்கும் செல்லலாம் எனவே சில நேரங்களில் 2 அல்லது 3 மாதிரிகள் வெவ்வேறு ஆய்வகங்களுக்கு அனுப்பப்பட்டு முடிவுகள் நிலையானதா என்று குறுக்கு சோதனை செய்யப்பட்டு நாம் நிலையானது எனக் கூறுகிறோம்அதாவது மாறுபாட்டு அளவைகள் மிகக் குறைவுஅதாவதுஆய்வகம் 1 மற்றும் ஆய்வகம் 2 இடையிலான மாறுபாட்டு அளவையில் எந்த வித்தியாசமும் இல்லை என்று நான் சொல்ல முடியுமா எனது மாதிரியை நான் எங்கு அனுப்பினாலும் நான் நல்ல முடிவுகளைப் பெறுவேன் என நான் நம்பலாம் அல்லது ஆய்வகம் 1 மற்றும் ஆய்வகம் 2 இல் உள்ள மாறுபாட்டு அளவையில் ஏதேனும் வேறுபாடு உள்ளதா கருவிகளை ஒப்பிடுவதற்கும் நான் இந்த வகை Fசோதனையைப் பயன்படுத்தலாம் நான் ஒரே மாதிரியான மாதிரிகளை எடுத்துக்கொள்கிறேன் பின்னர் நான் 2 வெவ்வேறு கருவிகளில் செலுத்துகிறேன் கருவி 1 இன் மாறுபாட்டு அளவை மற்றும் கருவி 2 க்கான மாறுபாட்டு அளவை யைப் பெறுகிறேன் F விகிதத்தை கணக்கிகிறேன் பின்னர் என்னால் புள்ளியியல்படி முக்கியத்துவம் வாய்ந்த வித்தியாசம் உள்ளதா அல்லது புள்ளியியல்படி முக்கியத்துவம் வாய்ந்த வித்தியாசம் இல்லையா எனக் கூற முடியும் நாம் நமது வினாவிற்கு மீண்டும் வருவோம் எனவே மருத்துவ பரிசோதனைகளின் போது உலகின் 2 வெவ்வேறு பகுதிகளில் அமைந்துள்ள 2 வெவ்வேறு ய்வகங்களில் 9 இரத்த மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டன இது உண்மையில் மிகவும் பொதுவானது ஏனென்றால் சில சமயங்களில் வெவ்வேறு கண்டங்களில் அமெரிக்காவாக இருக்கலாம் ஐரோப்பாவாக இருக்கலாம் ஆசியா ஆப்பிரிக்காவாக மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு இருக்கலாம் நீங்கள் பெறும் முடிவுகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் உதாரணமாக இந்த மாதிரி இரத்த மாதிரிகள் முடிவானது உயர் அழுத்த திரவ க்ரோமேடோக்ராபி பயன்படுத்தி பகுப்பாய்வு செய்யப்பட்டிருப்பதால் எனவே ஆசிய ஆய்வகத்தில் செய்யப்பட்ட மாதிரிகள் ஐரோப்பிய அல்லது அமெரிக்க ஆய்வகத்தில் பகுப்பாய்வு செய்யப்பட்ட மாதிரிகளுக்கு நிலையானதாகவோ அல்லது ஒத்ததாகவோ இருக்கும் என்று உங்களுக்குத் தெரியாது இது ஒரு வகையான ஆய்வு அதே 9 இரத்த மாதிரிகள் உலகின் 2 வெவ்வேறு பகுதிகளில் அமைந்துள்ள 2 வெவ்வேறு ஆய்வகங்களில் பரிசோதிக்கப்பட்டன எனவே திட்ட விலக்கம் எனவே 9 இரத்த மாதிரிகள் திட்ட விலக்கத்தை எப்படி நீங்கள் பெறுவீர்கள் நீங்கள் சராசரியை எடுத்துக்கொள்கிறீர்கள் பின்னர் ஒவ்வொரு மதிப்புகளின் சராசரியிலிருந்து வித்தியாசத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள் அதை வர்க்கப் படுத்துகிறீர்கள் அதை கூடுகிறீர்கள் n 1 ஆல் வகுக்குறீர்கள் இங்கேn என்பது 9 எனவே 8 வர்க்கமூலம் எடுங்கள் அது உங்களுக்கு திட்ட விலக்கத்தை தருகிறது எனவே 9 34 என்பது ஆய்வகம் 1 இலிருந்து வந்த இந்த மாதிரிகளின் திட்ட விலக்கம் மற்றும் 6 59 என்பது ஆய்வகம் 2 இலிருந்து வந்த மாதிரிகளின் திட்ட விலக்கம் முடிவுகளில் புள்ளிவிவர வித்தியாசம் உள்ளதா என்பதை F சோதனையின் மூலம் அறிந்து கொள்ளுங்கள் எனவே அவைகளின் F விகிதத்தை நீங்கள் கணக்கிடுங்கள் நிச்சயமாக பிறகு ஏனென்றால் நாம் இங்கு நாம் சமமற்ற அல்லது வேறுபட்டதை மட்டும்தான் பார்க்கிறோம் அதனால் அப்படி இப்போது நிச்சயமாக நாம் p மதிப்பை 0 05 ஆக வைக்கலாம் எனவே 8 கட்டின்மை கூறுகளுக்கு F அட்டவணைநான் F அட்டவணைக்குத் திரும்புகிறேன் 8 கட்டின்மை கூறுகளுக்காகஒவ்வொரு 8 மற்றும் 8 க்கும் எனக்கு 3 44 கிடைக்கிறது எனவே அட்டவணை t ஆனது 8 க்கு 3 44 ஆகும் மற்றும் 8 கட்டின்மை கூறுகள்நான் 9 342 6 592 ஐ எடுக்கும்போதுஎனக்கு 2 01 கிடைக்கிறது எனவே வெளிப்படையாக கணக்கிடப்பட்ட F அட்டவணை F ஐ விட குறைவாக உள்ளது இன்மை கருதுகோளை நிராகரிக்க எந்த காரணமும் இல்லை நாம் இன்மை கருதுகோளை ஏற்றுக்கொள்ளவேண்டும் அதாவது இரண்டு ஆய்வகங்களிலிருந்து பெற்ற இரண்டு ஆய்வக முடிவுகளுக்குள்ளும் புள்ளியியல்படி முக்கியத்துவம் வாய்ந்த வித்தியாசம் இல்லை நாம் அதையே பயன்படுத்தி எக்செல்லைப் பயன்படுத்தலாம்நான் கூறியது போல அவற்றில் ஏதேனும் ஒன்றை நாம் பயன்படுத்தலாம் எனவே நாம் FDIST FINV ஐப் பயன்படுத்துவோம் நான் இங்கு எக்செலுக்கு செல்கிறேன் நான் F பரவல் என்று கூறுவேன் F மதிப்பு 2 01 ஆனது 8 கட்டின்மை கூறுகள் 8 கட்டின்மை கூறுகளுக்கு சமம் என்று தருகிறேன் இது p ஐ 0 17 ஆக கணக்கிடுகிறதுஎனவே வெளிப்படையாக p மிகவும் பெரியதுஇது 95 0 05 க்கும் குறைவாக இருந்திருக்க வேண்டும் எனவே இன்மை கருதுகோளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் நாம் FINV ஐப் பார்த்தால் நாம் நிகழ்தகவைக் கொடுக்கிறோம் அது F மதிப்பைக் கணக்கிடும் எனவே FINV நிகழ்தகவு 95 8 கட்டின்மை கூறுகள் எனவே இது உங்களுக்கு 3 438 எனவே உங்கள் எக்செல்லில் உள்ள FINV செயல்பாடு சரியாக உங்கள் அட்டவணையைப் போன்றது எனவே FINV செயல்பாடு உங்கள் அட்டவணையைப் போன்றது உங்களிடம் அட்டவணை இல்லையென்றால் நாம் FINV ஐப் பயன்படுத்தலாம் எனவே 0 05 ஐ நிகழ்தகவாக 95 கொடுக்கிறோம்2 கட்டின்மை கூறுகளைக் கொடுத்து 3 438 ஐக் கணக்கிடுங்கள் அதாவது F அட்டவணை மற்றும் F மதிப்பு 2 01 எனவே வெளிப்படையாக இன்மை கருதுகோளை நிராகரிக்க நமக்கு எந்த காரணமும் இல்லை இந்த இரண்டு கட்டளைகளையும் நாம் பயன்படுத்தலாம்FDIST F விகிதத்தை அறிந்து அது நிகழ்தகவைக் கணக்கிடுகிறது FINV நிகழ்தகவை அறிந்து இது F விகிதத்தை கணக்கிடுகிறது இப்போது நாம் கிராப் பேட் மென்பொருளையும் பயன்படுத்தி அதையே செய்ய முடியும் அதை உங்களுக்குக் காண்பிக்கிறேன் எனவே கிராப்பேட்டில் நீங்கள் இங்கே பார்ப்பதுபோல் F மதிப்பு இங்கே செய்யப்படுகிறது எனவே நாம் இங்கே செல்கிறோம் தொடர்ந்து சொல்கிறோம் எனவே இதுவும் இரண்டு வாய்ப்புகளையும் கொண்டுள்ளது நிகழ்தகவு கொடுக்கப்பட்டால் இது F மதிப்பைக் கணக்கிட முடியும் F மதிப்பு கொடுக்கப்பட்டால் இது P மதிப்பைக் கணக்கிட முடியும் எனவே இங்கிருந்து பார்ப்போம் p மதிப்பைக் கணக்கிடுங்கள் எனவே தொடரவும்F மதிப்புக்குச் செல்லுங்கள் எனவே F ஆனது 2 01 ஆகும் எனவே கட்டின்மை கூறுகள் 9 மொத்தப்பிரிவு 9 ஆகும் எனவே நாம் கணக்கிடுகிறோம் இது எக்செல் போலவே 0 1565 ஐ உங்களுக்கு வழங்குகிறது அல்லது கொடுக்கப்பட்ட நிகழ்தகவிலிருந்து இதைப் பயன்படுத்தலாம் இது நிகழ்தகவிலிருந்து கணக்கிடப்படும் இது உங்கள் F மதிப்பைக் கணக்கிடும் எனவே 0 05கட்டின்மை கூறுகள் 8 கட்டின்மை கூறுகள் 8 F ஐ கணக்கிடுங்கள் இங்கே நீங்கள் F 3 44 ஐக் காணலாம் எனவே இங்கே மீண்டும் பார்த்தால் 3 எனவே இரண்டு நிகழ்வுகளிலும் நாம் காண்கிறோம் நாம் கிடைக்கக்கூடிய இந்த 2 வெவ்வேறு கட்டளைகளைப் பயன்படுத்தி இந்த இரண்டையும் பெறலாம் எனவே இங்கே நிகழ்தகவிலிருந்து அதாவதுநான் 0 05 தருகிறேன் அது எனக்கு F மதிப்பைக் கொடுக்கும் அதாவதுசரியாக அந்த அட்டவணை அது FINV இங்கே விகிதம் கொடுக்கப்பட்டால்இது எஃப் சோதனை கட்டளையின்படி நிகழ்தகவைக் கொடுக்கும்அது உண்மையில் FDIST கட்டளை நமது கணக்கீடுகளில் நாம் என்ன செய்கிறோம் என்றால் நமது கணக்கீடுகளில் நாம் F மதிப்பைக் கணக்கிடுகிறோம் பின்னர் அட்டவணை 8 க்கு செல்கிறோம் 8 கட்டின்மை கூறுகலுக்கு p 0 05 நமக்கு 3 44 கிடைக்கிறது எனவே இன்மை கருதுகோளை நிராகரிக்க எந்த காரணமும் இல்லை எனவே F பரவலை நாம் கணக்கிடக்கூடிய பல வேறுபட்ட அணுகுமுறைகளை நான் உங்களுக்கு கற்பித்தேன் எனவே ஒரு அட்டவணையின் உதவியுடன் எண்களால்நாம் இதைச் செய்யலாம் அல்லது எக்செல் செயல்பாட்டைப் பயன்படுத்தலாம்FINV மற்றும் FDIST செயல்பாடுகள் இருக்கின்றன அல்லது நாம் கிராப் பேட் மென்பொருளையும் பயன்படுத்தலாம் எனவே இரண்டும் செய்ய இயலும் இப்போது மிகவும் மேம்பட்ட ஒன்றைப் பார்ப்போம் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது இது அநோவா மாறுபாட்டு பகுப்பாய்வுஎன அழைக்கப்படுகிறது அடிப்படையில் அநோவா இந்த எஃப் சோதனையையும் பயன்படுத்துகிறது எனவே இது வேறு சில மாறுபாட்டு அளவைகளால் வகுக்கப்பட்ட சில மாறுபாட்டு அளவைகளை கணக்கிடுகிறது பின்னர் இது F அட்டவணையைப் பார்க்கிறது மற்றும் இன்மை கருதுகோளை ஏற்றுக்கொள்கிறது அல்லது இன்மை கருதுகோளை நிராகரிக்கிறது எனவே அநோவா அந்த வழியில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதிக எண்ணிக்கையிலான மாதிரி அளவை ஒப்பிடுவதற்கு இதைப் பயன்படுத்தலாம் என்னிடம் 2 மாதிரி தொகுப்புகள் மட்டுமே இருந்தால் அச்சமயத்தில் நான் 2 மாதிரி t சோதனையைப் பயன்படுத்தலாம்ஆனால் 2 மாதிரி t சோதனை சராசரிகளை ஒப்பிடுகிறது F சோதனையைப் பயன்படுத்தி மாறுபாட்டு அளவைகளை ஒப்பிடும் அநோவாவை நான் பயன்படுத்தலாம்ஆனால் முக்கிய நன்மைகள் என்னவென்றால் என்னிடம் 1 தடவையில் பல மாதிரிகள் இருந்தால் நான் மாறுபாட்டு பகுப்பாய்வை பயன்படுத்தலாம் மற்றும் என்னால் இந்த ஒவ்வொரு முழுமைத்தொகுதியின் மாறுபாட்டு அளவைகளிலும் வித்தியாசங்கள் உள்ளதா இல்லையா என ஒப்பிட்டு பார்க்க முடியும் எனவே ஒரு வழி அநோவா இரு வழி அநோவா மூன்று வழி அநோவா மற்றும் அவ்வாறே என சில உள்ளது உண்மையில் நான் நீரிழிவு நோய்க்கான 4 5 மருந்துகளை ஒப்பிடுகிறேன் என்றால் அது ஒரு வழி அநோவா என்று அழைக்கப்படுகிறது அதாவது நான் மருந்துகளை மட்டுமே ஒப்பிடுகிறேன் எனவே ஒவ்வொரு மருந்தின் செயல்திறனிலும் மாறுபாடுகளைக் காண்பேன் ஆனால் நான் மருந்து ஏ பி சி களை மட்டும் ஒப்பிடாமல்நான் அந்த மருந்துகளானது ஆண் மற்றும் பெண் இடையே எவ்வாறு செயல்படுகிறது என அறிய விரும்புவதால் ஆண் மற்றும் பெண்ணையும் ஒப்பிடுகிறேன் என வைத்துகொள்வோம் எனவே என்னிடம் மருந்து ஒரு குழு தொகுப்பாகவும் பாலினம் ஒரு குழு தொகுப்பாகவும் இருக்கும் ஏனென்றால் உங்களிடம் ஆண் மீது வித்தியாசமாகவும் பெண் மீது வித்தியாசமாகவும் செயல்படும் மருந்து எப்போதுமே இருக்க முடியும் மருந்துகள் ஆணின் மீது மிகச் சிறப்பாக செயல்படுவதற்கு பல எடுத்துக்காட்டுகள் உள்ளன இவை பெண் மீது மிகச் சிறப்பாக செயல்படாது எனவே இங்கே 2 குழுக்களின் தொகுப்புகளை வைத்திருக்க முடியும் சரியா நான் அவைகளை மருந்துகள் ஏ பி சி அடிப்படையில் குழுவாக்க முடியும் அல்லது நான் அவைகளை ஆண் மற்றும் பெண் பாலினத்தின் அடிப்படையில் அவர்களை குழுவாக்க முடியும் எனவே அது இரு வழி அநோவா என்று அழைக்கப்படுகிறது அதைப் போல நாம் மூன்று வழி அநோவாவை வைத்திருக்க முடியும் எடுத்துக்காட்டாக நான் ஏ பி சி என்கிற 3 மருந்துகளை ஒப்பிட்டுப் பார்த்தால் நான் ஆண் மற்றும் பெண் பாலினத்தை ஆண் மற்றும் பெண்ணை ஒப்பிட்டுப் பார்த்தால் மற்றும் நான் ஐரோப்பாவையும் அமெரிக்காவையும் ஒப்பிட்டுப் பார்த்தால் ஏனென்றால் இப்போதெல்லாம் மருந்துகள் ஆசிய மக்கள் மற்றும் ஆப்பிரிக்க மற்றும் ஐரோப்பிய மக்கள் மற்றும் மற்ற மக்களிடையே மிகவும் வித்தியாசமாக செயல்புரிகின்றன என்பது அனைவரும் அறிந்ததே ஆகவே ஒரே நேரத்தில் நான் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் 3 வெவ்வேறு மருந்துகளை ஆண் மற்றும் பெண்களிடம் கொடுத்து மருத்துவ பரிசோதனைகளை செய்கிறேன் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் எனவே நம்மிடம் என்ன இருக்கிறது 1 தொகுப்பு குழுவானது ஏ பி சி என்கிற மருந்துகள்மற்றொரு தொகுப்பு ஆண் மற்றும் பெண் பாலினமாக இருக்கலாம்3 வது ஐரோப்பா மற்றும் அமெரிக்க கண்டங்கள் எனவே நாம் மூன்று வழி அநோவாவை வைத்துள்ளோம் எனவே அதுபோன்று நாம் பல வழி அநோவாவையும் கொண்டிருக்கலாம் ஒரு வழி அநோவா இரண்டு வழி அநோவா மூன்று வழி அநோவா சரி எனவே அவை ஒவ்வொன்றையும் சற்று விரிவாகப் பார்க்கப் போகிறோம் எனவே இங்கும் நாம் F சோதனையை செய்கிறோம் அதாவது 1 மாறுபாட்டு அளவை மற்றொரு மாறுபாட்டு அளவையால் வகுக்கிறோம் எனவே நாம் வகுக்கும் மாறுபாட்டு அளவைகள் என்ன எனவே ஒரு வழி அநோவாவில் உதாரணத்திற்கு மருந்து ஏ பி சி களை ஒப்பிடுகிறோம் என்று வைத்துக்கொள்வோம் எனவே இடை குழு மாறுபாட்டு அளவை அதாவது மருந்து மாறுபாட்டு அளவைகளுக்கு இடையில் அதாவது ஏ பி சி மற்றும் உள் குழு மாறுபாட்டு அளவை அதாவது நான் ஒரு மருந்தை பல நோயாளிகளுக்கு கொடுக்கையில் சில உள் மாறுபட்டு அளவைகள் இருக்கும் சரியா ஏனெனில் அதே மருந்து வித்தியாசமாக செயல்படும் எனவே உங்களிடம் வெவ்வேறு பதில்களின் தொகுப்புகள் இருக்கலாம் அதுதான் உள் குழு மாறுபாட்டு அளவை என்றழைக்கப்படுகிறது எனவே இடை குழு மாறுபாட்டு அளவை உள் குழு மாறுபாட்டு அளவை பொருத்து F மதிப்பு கணக்கிடப்படுகிறது மற்றும் அதுதான் அட்டவணை F உடன் ஒப்பிடப்படுகிறது இதுதான் உள் குழு மாறுபாட்டு அளவைகள் பிழை என அழைக்கப்படுகிறது ஏனெனில் நான் ஒரு மாதிரியை ஒரு கருவியில் பல முறை மீண்டும் மீண்டும் செய்தால் எனக்கு ஒரே பதில் கிடைக்காது எனக்கு வெவ்வேறு பதில்கள் கிடைக்கும் எனவே அதுதான் பிழை அல்லது உள் குழு மாறுபாட்டு அளவை என அழைக்கப்படுகிறது மற்றொன்று இடை குழு மாறுபாட்டு அளவை எடுத்துக்காட்டாக நான் 2 வெவ்வேறு இயந்திரங்களில் 5 மாதிரிகளை சோதிக்கிறேன்என்னிடம் 2 இயந்திரங்களின் இடை மாறுபாட்டு அளவை இருக்க முடியும் மற்றும் நான் கருவிக்குள் செய்கிறேன் என்றால் எனவே பிழை மாறுபாட்டு அளவை எனப்படும் 4 அல்லது 5 மாதிரிகள் என்னிடம் இருக்கும் எனவே நான் இடை குழு மாறுபாட்டு அளவையை பிழை மாறுபாட்டு அளவையால் வகுக்கின்றேன் பிழை மாறுபாட்டு அளவை சிறியதாக இருந்தால் நான் பெரிய F மதிப்பைப் பெறுவேன் அதாவது என்னால் மருந்துகளுக்கு இடையில் வேறுபடுத்திப் பார்க்க முடியும் அல்லது கருவிகளுக்கு இடையில் வேறுபடுத்திப் பார்க்க முடியும் நான் இதை இயக்குபவர்களுக்கும் பயன்படுத்தலாம் நான் 5 முந்தைய சிக்கலை போன்று கொடுக்கிறேன் அதாவது 5 மருந்துகளை 2 இயக்குபவர்களுக்கு கொடுப்பது மற்றும் அவர்களை பகுப்பாய்வு செய்யச் சொல்வது பின்னர் முடிவுகள் எனவே இடை குழு இருக்கும் அதாவது 2 இயக்குபவர்கள் மற்றும் உள் குழு இடையில் உள் குழு என்பது பிழை போன்றது இயக்குபவர் 1 என்ன செய்தாலும் அது பிழை மாறுபாட்டு அளவை போன்றது அல்லது உள் குழு மாறுபாட்டு அளவை போன்றது எனவே நான் இடை குழுவை உள் குழுவிடமிருந்து பிரிக்கிறேன் மேலும் எனக்கு பெரிய F மதிப்பு கிடைத்தால் என்னால் இன்மை கருதுகோளை நிராகரிக்க முடியும் எனவே இதன் பொருள் என்னவென்றால்பிழைகள் மாறுபாட்டு அளவைகள் சிறியதாக இருந்தால் என்னால் உண்மையில் குழுக்களுக்கு இடையில் வேறுபடுத்த முடியும்அது மருந்துகளாக இருக்கலாம் அது இயக்குபவர்களாக இருக்கலாம்அது கருவியாக இருக்கலாம் அது எதுவும் இருக்கலாம் எனவே சோதனை வடிவமைப்பு திட்டத்தில் மிக முக்கியமான விஷயம் நிலைத்தன்மைஅதாவது மறுசெயற்திறன் நன்றாக இருக்க வேண்டும் நான் ஒரு மாதிரியை 10 முறை செய்கிறேன் என்றால்இந்த மதிப்புகளின் மாறுபட்டு அளவை மிகப் பெரியதாக இருந்தால் வெளிப்படையாக வேறொரு குழுவோடு ஏதோ ஒன்றை ஒப்பிடப் போகிறேன் என்றால் பிறகுநான் ஒரு நல்ல F மதிப்பைப் பெற முடியாதுF மதிப்பு சிறியதாக இருக்கும் ஏனெனில் மொத்தப்பிரிவு மிகப் பெரியதாக இருக்கும் இன்மை கருதுகோளை என்னால் உண்மையில் நிராகரிக்க முடியாது அதற்கு எந்த காரணமும் இல்லை எனவே இது ஒரு மிக முக்கியமான பாடமாகும் இது அநோவா மாறுபாட்டு பகுப்பாய்வின் இந்த கருத்தினால் கற்பிக்கப்படுகிறது மீண்டும் இங்கே நாம் F மதிப்பைக் கொண்டு வருகிறோம் இது வெவ்வேறு மருந்துகளுக்கு இடையில் வெவ்வேறு இயக்குபவர்களுக்கு இடையில் வெவ்வேறு கருவிகளுக்கு இடையில் வெவ்வேறு மதிப்புகளுக்கு இடையில் வெவ்வேறு விலங்குகளுக்கு இடையில் இருக்கலாம் என்று நான் சொன்னேன் நாம் மாறுபாட்டு அளவைகளைப் பார்க்கிறோம் பின்னர் ஒரு ஒப்பீட்டு ஆய்வை செய்ய உண்மையில் முயற்சிக்கிறோம் எனவே ஒருவர் செய்யக்கூடிய பல சிக்கல்கள் உள்ளன மேலும் இந்த சிக்கலைப் பற்றி நாம் போகப்போக பேசுவோம் மேலும் இறுதியில் அதே புள்ளிவிவரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன 1 இன் மாறுபாட்டு அளவை 2 இன் மாறுபாட்டு அளவை இங்கு 1 என்பது இடை குழு மாறுபாட்டு அளவையாக இருக்கலாம் உள் குழு மாறுபாட்டு அளவையாக இருக்கலாம் உள் குழு மாறுபாட்டு அளவை என்பது பிழை மாறுபாட்டு அளவையாகும் எனவே நீங்கள் பார்ப்பதுபோல்நீங்கள் அநோவா செய்யும்போது ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கருத்து இது அநோவா மிகவும் சக்தி வாய்ந்தது ஏனென்றால் நான் சொன்னது போல் நீங்கள் இதை 1 குழு சார்ந்த மருந்துகள் மருந்துகளின் ஒப்பீடு அல்லது 2 வெவ்வேறு மருந்து குழுக்களின் ஒப்பீடாக அதே போல் ஆண் அல்லது பெண் வெவ்வேறு பாலினங்களின் ஒப்பீட்டுக்கு பயன்படுத்தலாம் இங்குள்ள நன்மை நீங்கள் அதை செய்யும் போது நாம் ஆண் ஒருவருடனான மருந்து a இன் தொடர்பு மருந்து a மற்றும் bக்கு இடையேயான தொடர்பு போன்றவற்றைக் கூட பார்க்க முடியும் மேலும் இப்போதெல்லாம் சில மருந்துகள் வெவ்வேறு வகையான மக்கள் தொகை பல்வேறு வகையான பாலினங்கள் வெவ்வேறு வகையான வயதுக் குழுக்களில் வேறுபட்டு செயல்புரிகின்றன எனவே அநோவாவின் இந்த கருத்தைப் பயன்படுத்தி தொடர்புகளை நன்கு படிக்க முடியும் மேலும் அடுத்த சில வகுப்புகளில் இன்னும் விரிவாகப் பார்க்கப் போகிறோம் உங்கள் நேரத்திற்கு மிக்க நன்றி Key words Standard Deviation Variance Degrees of Freedom Probability F tests Analysis of Variance முக்கிய சொற்கள் திட்ட விலக்கம் மாறுபாட்டு அளவை கட்டின்மை கூறுகள் நிகழ்தகவு F சோதனைகள் மாறுபாட்டு பகுப்பாய்வு